எனவே இன்று மும்முனை மின்சார இரட்டை சுற்று கம்பிகளின் மின்தேக்குத் திறனுடன் ஆரம்பிப்போம் இதற்கு முன் இதனை தூண்டுதிறன் மற்றும் மின்தேக்கு திறனை கம்பிகள் தலைகீழாய் எடுக்கும் பட்சத்தில் கண்டோம் எனவே இது முதல் தலைகீழ் சுற்றின் கட்டமைப்பு இது இரண்டாவது தலைகீழ் சுற்றின் கட்டமைப்பு மற்றும் இது மூன்றாவது தலைகீழ் சுற்றின் படம் எனவே பிரிவு 1பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 இந்த ஏற்பாடு அனைத்தும் ஏற்கனவே பார்த்தோம் சரி அனைத்து தூரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது a b c மற்றும் இது a1 b1 c1 முதல் தலைகீழ் சுற்றிற்க்கு இரண்டாவது 1 உங்களுடைய a b c மற்றும் a1 b1 c1 மற்றும்மூன்றாவது தலைகீழ் சுற்று a b c க்கு உங்களுடைய a1 b1மற்றும் c1 சரி எனவே அனைத்து தூரங்களும் குறிக்கப்பட்டுள்ளன மற்றும் பின்னர் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது a முதல் c1 வரை d1 மற்றும் a முதல் b1 வரை d2 மற்றும் b முதல் a1 வரை d3 மற்றும் b முதல் b1 வரை d4 மற்றும் a b a b மற்றும் b முதல் c வரை உள்ள தூரம் சமச்சீரில் இருந்து சமம் இது d மற்றும் dஅனைத்து இடங்களிலும் சமம் எனவே 3 பிரிவுகள் உங்களுடைய மும்முனை மின்சார இரட்டை சுற்று தலைகீழ் கம்பிகள் சரி எனவே நமது புரிதலுக்காக தூரங்கள் மற்றும் அனைத்தும் குறிக்கப்பட்டுள்ளன பிரிவு 1க்கு d1d2 பிரிவு 1பிரிவு 2பிரிவு 3ஆகிய அனைத்து வகைகளுக்கும் எளிய புரிதலுக்காக அனைத்தையும் குறித்துள்ளேன் d1dac1d2 dab1d3daa1 d4dbb1 மற்றும் d5 என்பது dacக்கு சமம் மற்றும் பெரிய D dab dbc இதேபோல் பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 க்கு அனைத்து தூரங்களும் குறிக்கப்பட்டுள்ளன இப்பொழுது ஒவ்வொரு தறுவாய்க் கடத்தியும் அதன் குழுவிற்குள் தலைகீழி எனவே இந்த குழுவிற்குள் கடத்திகள் மட்டும் தலைகீழாக்கப்படுகின்றன இங்கு மற்றும் இங்கு எனவே இரட்டை சுற்று கம்பி ஆகையால்நடுவகம் மற்றும் உலோகக் கவசக்கம்பிகளின் விளைவு புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இதன் விளைவு புறக்கணிக்கத்தக்கது எனவே இந்த வகையில் அலைமுகத்திற்கு சமமான மின்தேக்குத்திறன் நடுநிலைமை வரை Can0 0242logDeqDs பொதுவாக மைக்ரோபாராட் பெர் கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும் logDr ஆனால் இது உங்களுடைய மும்முனை இரட்டை சுற்று கம்பி எனவே அடிப்படையில் இது logDeqDsமைக்ரோபாராட் பெர் கிலோமீட்டர் இது சமன்பாடு 35 மற்றும் இதை முன்னர் பார்த்திருக்கிறோம் அடுத்து நீங்கள் கணக்கிட வேண்டியது DeqDs நீங்கள் கணக்கிட வேண்டியது 𝐷eq பொறுங்கள் நீங்கள் கணக்கிட வேண்டியது 𝐷𝐷𝑒q மற்றும் 𝐷𝑠 இந்த இரண்டும் நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே இந்த வகையில் முதலில் 𝐷𝐷𝑒q நமக்கு ஏற்கனவே தெரியும் தூன்டுதிறன் மற்றும் மின்தேக்குத்திறன் ஆகியவற்றிற்கு சமமானது 𝐷𝑒q Dab Dbc Dca 13 சரி மற்றும் 𝐷𝑠 என்பது ஒன்றின் GMD𝐷𝑠𝑎 ∗ 𝐷𝑠b ∗ 𝐷𝐷𝑠c13 இந்த சமன்பாடை 36 என்று குறித்துக்கொள்வோம் இது 37 இப்பொழுது DabDab உண்மையில் dab dab1 da1b da1b நான் காண்பிப்பது உங்களுடைய DabDab என்பது a முதல் b வரைக்கும் சமம் அதாவது உங்களுடைய Dab பிறகு d உங்களுடைய a b1 எனவே dab1 பிறகு உங்களுடைய da1b எனவே da1b1 மற்றும் da1b மற்றும் da1b சரி இதன் அடுக்கு 1 பய் 4 ஏனென்றால் 4 தூரங்கள் உள்ளன எனவே அடிப்படையில் சமச்சீரிலிருந்து பின்வருவது D d2 D d2 12 சமம் இதேபோல் நீங்கள் Dbc கணக்கிடுங்கள் Dbc பின்வருமாறு வரும் 12 சரி abbcabbc சமச்சீரிலிருந்து இது பாதி என்று நீங்கள் எழுத முடியும் ஆனால் ac என்பது Dab ca என்பது dcadca1 இதேபோல் 4 சேர்க்கைகளும் இங்கு உள்ளன எனவே dca1 dc1a1 சரி மற்றும் dc1a சுழற்சி செலுத்ததிலிருந்து படத்திலிருந்து ஒன்றுஅடுக்கு 1 பய் 4 இதிலிருந்து பெறப்படும் d5 d1 d5 d1 அது உண்மையிலேயே 2 2 12 எனவே DabDbcDca நாம் பெற்றோம் இப்பொழுது இந்த DabDbc மற்றும் Dca நீங்கள் இந்த விரிவாக்கத்தில் பிரதியிடுங்கள் அதுவே சமன்பாடு 35 எனவே Deq பின்வருமாறு வரும் 12 12 12 இதன் அடுக்கு 1 பய் 3 எனவே D அடுக்கு 1 பய் 3 பிறகு d2 அடுக்கு 1 பய் 3 பிறகு d1 அடுக்கு 1 பய் 6 மற்றும் d5 அடுக்கு 1 பய் 6 இதுவே சமன்பாடு 38 இதேபோல் Dsa நீங்கள் சுய ஒன்றை சமசீரிலிருந்து எடுங்கள் Dac என்பது r பெருக்கல் d3 அடுக்கு 1 பய் 2 Dsb என்பது r பெருக்கல் d4 அடுக்கு 1 பய் 2 மற்றும் Dsc என்பது r பெருக்கல் d3 அடுக்கு 1 பய் 2 எனவே சமச்சீரிலிருந்து இந்த கணக்கீடுகள் அனைத்தையும் நாம் பெறமுடியும் ஏனென்றால் இந்த 4 சேர்க்கைகளையும் நீங்கள் எடுக்கும்பொழுது r பெருக்கல் d3 அடுக்கு 1 பய் 4 என்று கிடைக்கும் இது r பெருக்கல் d3 அடுக்கு 1 பய் 2 Dsb என்பது r பெருக்கல் d2 அடுக்கு 1 பய் 2 Dsc என்பது r பெருக்கல் d3 அடுக்கு 1 பய் 2 இது எனவே பிறகு DsaDsb மற்றும் Dsc நமக்கு கிடைத்தவுடன் Ds என்பது 13 என்று கிடைக்கும் எனவே இந்த 3 இருவாக்கங்களையும் பிரதியிட வேண்டும் எனவே பிரதியிடும்பொழுது Ds 12 12 r d3 அடுக்கு 1 பய் 3 எனவே r அடுக்கு 1 பய் 2 பிறகு d3 அடுக்கு 1 பய் 3 d4அடுக்கு 1 பய் 6 இதுவே சமன்பாடு 39 தலைகீழ் சுற்றை பார்க்கும் பொழுது Deq மற்றும் Ds பிரிவு 2 மற்றும் பிரிவு 3இல் சமம் கடத்தி மட்டும் இடம் மாறும் ஆனால் அமைப்பு மாறாது ஆகவே இரண்டாவது மற்றும் மூன்றாவது வகையில் Deq மற்றும் Ds சமம் எனவே Deq மற்றும் Ds சமன்பாடு 34ல் பிரதியிடும்பொழுதுCan என்பது 0 0242 log க்கு சமம் என்று கிடைக்கும் அனைத்து விரிவாக்கங்களையும் எளிமைப்படுத்தும் பொழுது நமக்கு இந்த அளவு மைக்ரோபாராட் பெர் கிலோமீட்டர் கிடைக்கும் இதுவே சமன்பாடு 40 0242log எனவே அடிப்படையில் ஒரு தறுவாயிலிருந்து நடுநிலை சமனுறு அமைப்பு எனவே b n CanCbn Ccn அனைத்து மதிப்புகளும் எண் சார்ந்த மதிப்பு அனைத்து விரிவாக்கங்களின் மதிப்புகளும் சமம் எனவே இதுவே கம்பியிலிருந்து நடுநிலை மின்தேக்குத்திறனிற்கு மும்முனை இரட்டை சுற்று கம்பி இதுவே விரிவாக்கம் நாம் எதையும் நினைவில் வைக்க தேவையில்லை ஏனென்றால் d d c அனைத்து d1 d2 இவை அனைத்திற்கும் நீங்கள் பல வகையில் வெவ்வேறு பெயரிடலிலும் நாம் பெறலாம் எனவே வருவித்து பிறகு மின்தேக்குத்திறன் மதிப்பு கணக்கிடுவது சிறப்பாக இருக்கும் எனவே அடுத்தது மின்தேக்குத்திறன்மீது எர்த் ன் விளைவு எனவே இது மின்தேக்குத்திறன்மீது எர்த் ன் விளைவு இது எர்த்தளம் இது 0 மின்னழுத்தம் மற்றும் நமக்கு இங்கு கடத்தி உள்ளது என்று கருதுவோம் ஒரு சீரானமின்னூட்டம் சீராகப் பரவியுள்ளது இதனை நேர் மின்னூட்டம் என்று கருதுவோம் இது ஒற்றை மின்கடத்தி எர்த்தளம் இங்கு 0 மின்னழுத்தம் மற்றும் நாம் அளவீடு அறிமுகத்தை பயன்படுத்துகிறோம் என்றால் அதனை இமேஜ் சார்ஜ்ஸ் என்று அழைக்கலாம் எர்த்தளம் இருப்பதன் விளைவு கெல்வின் ஆல் அறிமுகப்படுத்தப்பட்ட இமேஜ் சார்ஜ்ஸ் முறையில் விளக்கப்பட்டுள்ளது எனவே படம் 8மற்றும் 8 சிறப்பாக மின்கடத்தும் நடுவகத்திற்கு மேலே h உயரத்தில் சீரான மின்னூட்ட பரவலுடன் கூடிய ஒற்றை மின்கடத்தியை காண்பிக்கிறது அதாவது இந்த மின்கடத்தி எர்த்தளத்திற்கு மேலே h உயரத்தில் உள்ளது இப்பொழுது எர்த் ன் விளைவை நாம் சேர்க்க வேண்டும் இதனை நாம் இமேஜ்கடத்தியாக ஆக்க முடியும் எனவே இது மின்னூட்டம் q எனில் நம்மால் மற்றொரு இமேஜ்கடத்தி எடுக்க முடியும் இது பிளஸ் மின்னூட்டம் q எனில் இது மின்னூட்டம் மைனஸ் q மற்றும் இங்கிருந்து இங்கு உயரம் h மற்றும் இது நடுவகத்திற்குக்கு கீழேயும் h உயரத்திலிருந்து உள்ளது எனவே மொத்த உயரம் இங்கிருந்து இங்கு 2h இது கெல்வினின் கருத்தாக்கம் ஆகும் எனவே நாம் இதனை மின்கடத்தி என்று கருதுவோம் இதற்கு நேர் மின்னூட்டம் q கூலூம்ப் உள்ளது எனவே இது q கூலூம்ப் எனில் சம அளவு எதிர் மின்னூட்டம் மைனஸ் q தூண்டப்பட்ட எர்த் இல் உள்ளது இது q எனில் இது மைனஸ் q என்று கருதுவோம் மற்றொன்று மின்பாயம் மின்புல கம்பியின் குத்தச்சு நேர் மின்னூட்ட கடத்திமேலிருந்து எதிர் மின்னூட்டத்தில் முடியும் எனவே இங்கு நேர் மின்னூட்டம் இங்கு எதிர் மின்னூட்டம் என்று கருதுவோம் எனவே படம் 8யிலிருந்து இது எர்த் தளம் மற்றும் ஒரு கடத்தியின் இமேஜ்மின்னூட்டம் காண்பிப்பது என்னவென்றால் எர்த் ஐ உண்மையான கடத்தியின் கீழே அமைந்துள்ள இமேஜ்கடத்தியின் மூலம் மாற்ற முடியும் எனவே இதற்க்கு மேலே உள்ள இரண்டு புள்ளிகளுக்கு நடுவே மின்னழுத்தம் பார்க்கும் பொழுது தளத்தின் மேலே அமைந்துள்ள மின்புலம் சமமாகும் இங்கே இவை சமம் என்று நாம் கருதுகிறோம் இமேஜ் கடத்திக்கு பதிலாக நடுவகம் இருப்பதால் தளத்தின் மேலே உள்ள மின்புலம் சமம் என்று நான் உருவாக்கியுள்ளேன் எர்த் ன் மேலே உள்ள இரண்டு புள்ளிகளுக்கு நடுவே மின்னழுத்தம் படம் மற்றும் படம் ல் சமம் எனவே எந்த இரண்டு புள்ளிகளை நீங்கள் எடுக்கும் போதும் இங்கு மின்னழுத்தம் என்னவாக இருந்தாலும் தளத்தின் மேலே இரண்டு புள்ளிகளை எடுக்கும்பொழுதும் மின்னழுத்தம் சமமாக இருக்கும் எனவே இதுதான் இமேஜ் கடத்தி கருதுவதன் மூலம் மின்தேக்குத்திறன் மீது ஏர்த் ன் விளைவு என்ன என்று கணக்கிடுவதாகும் எனவே இதனை வருவிக்கலாம் எடுத்துக்காட்டாக ஏர்த் ன் விளைவை கருதுவதன் மூலம் ஒற்றை தறுவாய் கம்பியின் மின்தேக்குத்திறன் எனவே ஒற்றை தறுவாய் இங்கு காட்டப்பட்டுள்ளது மற்றும் மும்முனை தருவாய் நீங்கள் செய்வதற்கு விடப்பட்டுள்ளது எனவே ஒற்றை தறுவாய் கம்பி ஆரம் r உள்ளதாக கருதுகிறோம் இங்கு கடத்திகள் இரண்டு உள்ளன இங்கு மின்னழுத்தம் q1 என்பது q எனில் பிறகு q2 என்பது மைனஸ் q இமேஜ்மின்னூட்டம் இங்கு q1 q எனில் இங்கு மைனஸ் q எனவே நாம் q3 q1 q என எடுத்துக்கொள்கிறோம் எனவே எர்த் தளத்தின் இமேஜ் மின்னூட்டம் இங்கு q2 q எனில் இமேஜ் மின்னூட்டம் பிளஸ் q எனவே q4 q2 q சரி எனவே இரண்டு கடத்திகளுக்கு இடையே உள்ள தூரம் d எனவே இமேஜ் கடத்திகளுக்கு இடையே உள்ள தூரம் d நடுவகத்திலிருந்து உயரம் h இந்த பக்கம் h எனவே மொத்தமாக 2h எனவே முதலில் கடத்திகள் 1 மற்றும் 2 ன் நடுவே மின்னழுத்த வேறுபாடு கணக்கிட வேண்டும் மற்றும்பிறகு முன்னரே கொடுக்கப்பட்ட நமக்கு தெரிந்த சமன்பாடு 5 ஐ பயன்படுத்தவேண்டும் எனவே இது 4 கடத்திகளுக்கு ஏற்புடையதாகும் ஏனெனில் இது இரண்டு ஒற்றை தறுவாய் கடத்திகள் ஆனால் இரண்டு இமேஜ்கடத்திகளும் உள்ளன எனவே நாம் 4 கடத்திகளையும் கவனிக்கவேண்டும் எனவே சமன்பாடு 5 ஐ பயன்படுத்தும் பொழுது மின்னழுத்தம் V12 கடத்திகள் 1 மற்றும் 2 க்கு நடுவே என்ன ஆகிறது சமன்பாடு 5 க்கு செல்லலாம் இது பொதுவான சூத்திரம்Vki120 அதாவது m என்பது 1 முதல் nqmlnDimDkm வோல்ட் க்கு சமம் இங்கு 2 இமேஜ் கடத்திகளையும் சேர்த்து 4 கடத்திகள் உள்ளன எனவே n என்பது 4 நீங்கள் k1 கணக்கிட வேண்டும் I 2 அதாவது V12 எனவே இங்கு 120m என்பது 1முதல் 4 மற்றும் இங்கு k என்பது 1 மற்றும் I2 க்கு சமம் அதாவது k1இது d1m I என்பது 2 எனில் d2m எனவே சமன்பாடு 5 பின்வருமாறு 120m என்பது 1 முதல் 4 qmln D24D14 இப்பொழுது நீங்கள் இதை விரிவாக்கும் பொழுது பின்வருவது கிடைக்கிறது

இதுவே சமன்பபாடு 41 இப்பொழுது d11 d22 r கடத்தியின் ஆரம் சரி d12 என்பது d12 d21 d ஏனென்றால் r உடன் ஒப்பிடும் பொழுது d மிகவும் பெரியது எனவே d12 d21 D இப்பொழுது d23 மற்றும் d14 சமம் அதாவது d23 d23 நான் குறிப்பிடுவது இந்த மூலைவிட்ட ஒன்று மற்றும் d14இந்த மூலைவிட்ட ஒன்று மற்றும் இந்த மூலைவிட்ட ஒன்று d23மற்றும் d14 ஆகியவை d ஸ்கொயர் இன் வர்க்கமூலத்திற்கு சமம் மற்றும் இது 2h எனவே d24h2 சரி ஆகவே d23d14 d24h2 மற்றும் d13 d34 d13 2h என்பது d24 2h அதாவது d13 d24 2h இப்பொழுது இங்கு வரையறுத்த அனைத்தும் q1q2 q3 q4 எனவேq1q q2 q q3 q மற்றும் q4 q இவை அனைத்தையும் சமன்பாடு 41இல் பிரதியிட்டு சுருக்கும் பொழுது V12 என்பது பிரதியிட்ட பிறகு கிடைப்பது எனவே V12 என்பது 2𝜋𝜋𝜖0 சுருக்கிய பிறகு கிடைப்பது 2qln dr2qln 2h4h2 D2 எனவே V12 என்பது q0ln 2Dhr4h2 D2சரி எனவே இவைகளை பொதுவாக எடுத்து எளிமைப்படுத்தலாம் பிறகு இது அடிப்படையில் ln 2Dhr4h2 D22 சரி V12q0ln Dr1 D24h212 வோல்ட் இது சமன்பாடு 42 இது மின்னழுத்தம் எர்த் இன் விளைவு இல்லாத பொழுது நடுவக விளைவு இல்லாத பொழுது இதற்க்கு முன்னர் இது Dr ஆனால் இப்பொழுது r பெருக்கல் 1 D24h212 அதாவது இந்த காரணி r ஆல் பெருக்கப்பட்டுள்ளது எனவே C12qV12 இது 0ln Dr 1 D24h212 பாராட்பெர் மீட்டர் க்கு சமம் இது சமன்பாடு 43 இப்பொழுது இதனை log ஆக மாற்ற முடியும் இயற்கை log க்கு பதிலாக பிறகு மைக்ரோ பாராட்பெர் கிலோமீட்டர் க்கு சமம் இது சமன்பாடு44 இப்பொழுது சமன்பாடு 44 இல் எர்த் r ஐ 1 D24h212ஆக மாற்றுகிறது என்பதை நாம் காணலாம் இதற்க்கு முன்னர் எர்த் ன் விளைவு இல்லாத பொழுது r மட்டுமே ஆனால் இப்பொழுது எர்த் ஒரு காரணியாக இருக்கும் பொழுது 1 D24h212 இருப்பினும் இந்த உறுப்பு D24h2 மிகவும் சிறியது மற்றும் மின்தேக்குத்திறன் கம்பியின் மீது எர்த் ன் விளைவு சொற்பமானது உண்மையில் இந்த உறுப்பு D24h2 ஏனென்றால் d உடன் ஒப்பிடும் பொழுது கடத்தி நடுவகத்திற்கு மேலே அமைந்துள்ளது d என்பது 2கடத்திகளுக்கு இடையே உள்ள தொலைவு h என்பது நடுவகத்திதிலிருந்து கடத்தியின் உயரம் எனவே இந்த உறுப்பு D24h2 மிகவும் சிறியது எனவே இதன் விளைவு சொற்பமானது இது உங்களுடைய ஒற்றை தறுவாய் கம்பிக்குரியது எனவே மும்முனை தறுவாய்க்கு நீங்களாக முயற்சி செய்யும்படி பரிந்துரைக்கிறேன் எனவே எடுத்துக்கட்டிற்கு வருவோம் இது படம் 10 முத்தறுவாய் தொகுக்க பட்ட கடத்திகள் எனவே படம் 10 காண்பிப்பது முழுமையாக தலைகீழாக்கப்பட்ட 50 ஹெர்ட்ஸ்250 கிலோமீட்டர் நீளமுடைய அடுத்தடுத்த கடத்திகளுக்கு நடுவே உள்ள சமதள கிடைமட்ட தறுவாய் இடைவெளி 10மீட்டர்உடைய முத்தறுவாய் கம்பி வெளிப்புற ஆரம் 1 2 சென்டிமீட்டர் அதாவது சென்ட்ரல் ஸ்டாண்ட் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அதனை சுற்றி 6 உள்ளது ஆனால் இங்கு வெளிப்புற ஆரம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே r1 பற்றி எந்த கேள்வியும் இல்லை எனவே வெளிப்புற ஆரம் 1 2 சென்டிமீட்டர்என்று கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் கம்பி மின்னழுத்தம் 220 k V நாம் ஒவ்வொரு தறுவாயின் மின்னேற்ற மின்னோட்டம் மற்றும் மின்தேக்குத்திறன் கம்பியின் மூலம் வழங்கப்படும் மெகாவரில் மொத்த எதிர்வினை சக்தி கணக்கிட வேண்டும் நமக்கு தெரியும் கம்பி மின்தேக்குத்திறன் மின்னேற்ற மின்தேக்குத்திறன் நீங்கள் கருதும் போதெல்லாம் எதிர்வினை சக்தியை உட்செலுத்துகிறது எனவே குறிப்பாக நீண்ட பரிமாற்ற உயர் மின்னழுத்த நீண்ட பரிமாற்றக் கம்பிக்கு நீங்கள் மின்னேற்ற மின்தேக்குத்திறனை கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது இது எதிர்வினை சக்தியை உட்செலுத்துகிறது எனவே இதன் பொருள் கம்பி மின்தேக்குத்திறன் மூலம் வழங்கப்பட்ட மெகாவரில் மொத்த எதிர்வினை சக்தியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த வகையில் இதுதான் இது தொகுக்கப்பட்ட கடத்திகள் என்ற கட்டமைப்பு ஆனால் aa1 உங்கள் ஒவ்வொரு தறுவாயிலும் இதுபோன்ற 2 கடத்திகள் aa1 bb1 cc1 எனவே இந்த 2 க்கும் இடையில் தூரம் இங்கே 0 4 மீட்டர் உள்ளது இங்கேயும் இது சமம் மற்றும் தூரம் 10 மீட்டர் மற்றும் 10 மீட்டர் எனவே வெளி ஆரம் கொடுக்கப்பட்டிருக்கும்பொழுது நாம் முதலில் செய்ய வேண்டியது என்ன என்ன எனவே இது ஏற்கனவே 1 2 சென்டிமீட்டர் வெளி ஆரம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது 0 012 மீட்டர் மற்றும் இது d d என்பது 0 4 மீட்டர் இந்த இரண்டு aa1 அல்லது bb1 அல்லது cc1 க்கும் இடையே d 0 4 மீட்டர் மற்றும் வெளி ஆரம் எனில் நீங்கள் வேறு எதையும் செய்ய தேவையில்லை எனவே நேரடியாக அது வழங்கப்படுகிறது 0 012 மீட்டர் மற்றும் இப்போது நீங்கள் Ds கண்டுபிடிக்க வேண்டும் எனவே வெளி ஆரம் நாம் r0 என எடுத்துக்கொள்கிறோம் எனவே Ds r0 பெருக்கல் r0 d ன் வர்க்கமூலம் உண்மையில் Ds என்ன என்பதை கணக்கிட நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எனவே அடிப்படையில் இது உங்கள் Ds r0 d r0 d14 1 பை 4 அடிப்படையில் இது daa பெருக்கல் da1 ஆகும் பின்னர் daa1 பெருக்கல் d 1 எனவே அடிப்படையில் இது r d அடுக்கு 1 பை 4 எனவே இது உங்கள் 12 எனவே அதனால்தான் Ds r0 பெருக்கல் 0 0693 மீட்டர் இப்போது Deq முன்பு நாம் பார்த்தோம் dab dac dca13 எனவே இந்த உள்ளமைவின் சமச்சீர்மையிலிருந்து dab dbc ஆனால் dca வேறுபட்டதாக இருக்கும் எனவே dab என்பது தூரம் dab பெருக்கல் dab1 பின்னர் d 1 பெருக்கல் d 1 1 என அனைத்து சாத்தியக்கூறுகளையும் எடுக்க சமம் எனவே அந்த வகையில் உங்கள் dab இங்கே மையத்திற்கு சமமாக இருக்கும் இந்த 2 கடத்தியின் நடுத்தர புள்ளி மேலும் இந்த 2 வழங்கப்படுகிறது அதாவது dab 10 மீட்டர்க்கு சமமாக இருக்கும் எனவே a முதல் b வரை 10 மீட்டர் dab 10 மீட்டருக்கு சமம் மற்றும் dab1d a முதல் b டாஷ் a முதல் b1 வரை a முதல் b வரை 10 மீட்டர் மற்றும் b முதல் b1 வரை வரை 0 4 இதேபோல் d 1 ஐ நீங்கள் எடுத்துக் கொண்டால் அது இங்கே உங்கள் a1b எனவே இங்கிருந்து இங்கு நீங்கள் அழைப்பது இதுதான் உங்கள் மையம் 10 மீட்டர் எனவே இதை நீங்கள் a1 முதல் b1 வரை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அது நடுத்தர புள்ளி எனவே இது 0 2 ஆகும் எனவே இது 10 0 2 0 இது 9 6 ஆக இருக்கும் அதனால்தான் d 1 9 6 மற்றும் மீண்டும் d 1 1a1b1 மீண்டும் அதே விஷயம் a1b1 10 மீட்டர் எனவே இது பெருக்கல் 10 அடுக்கு 1 பை 4 ஆக உள்ளது ஏனெனில் 4 தூரங்கள் உள்ளன எனவே 9 995 மீட்டருக்கு சமம் மற்றும் dbc dab 9 995 மீட்டர் எனவே இதேபோல் உங்கள் dbcdab இரண்டும் சமம் சமச்சீர்மையிலிருந்து a b முதல் b c வரை சமமாக இருக்கும் இப்போது நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் இதேபோல் நீங்கள் dca ஐ கணக்கிடுகிறீர்கள் எனவே நீங்கள் dca ஐ கணக்கிடுவீர்கள் எனில் இது dca பெருக்கல் dca1dc1aபெருக்கல் dc1a இதேபோல் அனைத்து தூரங்களும் dca இதிலிருந்து 20 என காணலாம் இந்த படத்திலிருந்து dca 20 மீட்டர் பின்னர் dca119 6 மற்றும் dc1a20 4 மற்றும் dc1a120 அடுக்கு 1 பை 4 என்பது 19 997 மீட்டருக்கு சமம் அடுத்து நீங்கள் Deq 9 995 பெருக்கல் 9 995 பெருக்கல் 19 997 அடுக்கு 1 பை 3 என்பது 12 594 மீட்டருக்கு சமம் என கணக்கிடுகிறீர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று கருதினால்Deq தோராயமான மதிப்புகள் விரைவாக கணக்கிடப்படுவதை காணலாம் அது சரியான மதிப்புக்கு மிக அருகில் உள்ளது இந்த 0 4 ஐக் கழிப்பதற்குப் பதிலாக நீங்கள் 10 என்று நீங்கள் எடுத்துக் கொண்டால் இது 10பெருக்கல் 20 அதாவது இந்தப்படத்தை பாருங்கள் இந்த 10 மற்றும் இந்த இடையில் 20 நீங்கள் எடுத்துக்கொண்டால் 10 20 மூன்றில் ஒரு பங்கு 12 599 மீட்டருக்கு சமம் என்பதைக் காணலாம் இது உண்மையில் 12 599 மற்றும் இது உங்களுக்கு 12 எனவே 599 மற்றும் 594 ஏறக்குறைய எந்தவிதமான மாற்றமும் இல்லை இது ஏறக்குறைய 12 6 மீட்டர் ஆகும் இது ஏறக்குறைய 12 6 மீட்டர் வித்தியாசம் இல்லை ஆனால் வகுப்பு அறை நோக்கத்திலிருந்தோ அல்லது எண்ணியல் நோக்கத்திலிருந்தோ இதை நீங்கள் தீர்க்க வேண்டும் ஆனால் ஆராய்ச்சி நோக்கத்திலிருந்து இதை நீங்கள் சரியாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே இது உங்களுடையது நிச்சயமாக வேறுபாடு இல்லை சரி ஆனால் தோராயமாக அவை ஒரே மாதிரியானவை என்பதை நீங்கள் காண வேண்டும் ஆனால் எப்படியிருந்தாலும் நீங்கள் இப்போது சமன்பாடு 34 ஐப் பயன்படுத்தினால் Can என்பது 0 0242log DeqDs மைக்ரோஃபாரட் பெர் கிலோமீட்டர் நீங்கள் 𝐷𝑒q மற்றும் 𝐷𝑠 ஆகியவற்றை இங்கே பிரதியிடுங்கள் இவை அனைத்தும் நீங்கள் Can 0 0107096 மைக்ரோஃபாரட் பெர் கிலோமீட்டர் என்று பெறுவீர்கள் நீங்கள் ஃபராட் ல் எழுதினால் 2 677 10 6 ஃபாரட் உங்கள் கம்பியின் நீளம் 250 கிலோமீட்டர் என்பதால் அந்த கம்பியின் நீளம் 250 கிலோமீட்டர் என்று எடுத்தபோது எனவே மைக்ரோஃபாரட் பெர் கிலோமீட்டர் இந்த மதிப்பை நீங்கள் 250 ஆல் பெருக்க வேண்டும் எனவே அது உங்கள் 2 677 10 6 ஃபாரட் ஆக இருக்கும் இப்போது மின்னேற்ற மின்னோட்டம் I என்பது jCanVline to neutral வோல்டேஜுக்கு சமம் நீங்கள் Can கம்பிமுதல் நடுவக மின்தேக்கத்திற்கு எடுத்துக்கொள்வதால் VL என்பது கம்பிமுதல் நடுவக மின்னழுத்தத்தை குறிக்கிறது மற்றும் j உங்கள் மின்தேக்கத்திறன் பொதுவாக முன்னணி மின்னோட்டத்தில் உட்செலுத்துவதாகும் எனவே jCanVLN எனவே V கம்பிமுதல் நடுவகத்திற்கு Van ரெபெரென்ஸ் பேசராக இருந்தால் அது Van கோணம் 0 ஆக இருக்கும் எனவே V mod VLN எண்ணளவு Van2203கிலோ வோல்ட் க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் கம்பி முதல் கம்பி மின்னழுத்தத்திற்கு 220 KV கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 2203 ஏனென்றால் கம்பி முதல் நடுவக மின்னழுத்தம் 𝑉𝐿 தேவை சரி பின்னர் மின்னேற்ற மின்னோட்டத்தின் எண்ணளவு மின்னேற்ற மின்னோட்டத்தின் எண்ணளவு 2 2f 2 6777 10 6 2203 கிலோ ஆம்பியர் பெர் தறுவாய் I மின்னேற்ற மின்னோட்டம் என்பது 0 1068 கிலோ ஆம்பியர் பெர் தறுவாய் ஆக இருக்கும் இப்போது qc 3 தறுவாய் cn Vline to line வோல்ட்டேஜ் ஸ்கொயர் க்கு சமம் எனவே அடிப்படையில் இது V2 பொதுவாக V2Xc Xc1c இங்கே இது உங்கள் V கம்பி முதல் கம்பி ஸ்கொயர் பை X Xc Can க்கு சமம் எனவே அது உண்மையில் 1can இது இதுவே தொகுதி எனவே CanVLL2உங்கள் 𝜔 2𝜋f என பிரதியிட Can என்பது 2 67 10 6 மற்றும் VLL என்பது 2202 2202MVAR இது உண்மையில் 40 எனவே இந்த அளவுக்கு VAR செலுத்தப்படுகிறது